நாம் மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்து மோட்டாரில் உற்பத்தியாகும் டார்க் பற்றி பார்ப்போம் இந்தப் படத்தை பாருங்கள் இது இயக்க திசை இது கம்யூடேட்டர் செக்மென்ட் இது ப்ரஷ்கள் மற்றும் இவை கண்டக்டர்கள் இங்கு ப்ளக்ஸ்கள் உருவாக்கப்படுகின்றன இது N போல் இது S போல் கண்டக்டர் நமது மரபு படி இவை கரண்ட் உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் குறிக்கிறது இது தான் டார்க் உற்பத்தி இது உருளை வடிவத்தில் இருக்கிறது மெஷினின் ஃபீல்டு எக்சைட் செய்யப்பட்டு மெஷின் டெர்மினல்களின் குறுக்கே ஒரு பொடன்ஷியல் டிஃபரன்ஸை கொடுத்தால் ஆர்மெச்சூர் வைண்டிங்கில் உள்ள கரண்ட் ஆனது ஏர் கேப் ப்ளக்ஸ் உடன் வினைபுரிந்து டார்க்கினை உருவாக்கும் இதன் காரணமாக ஆர்மெச்சூர் சுழல முற்படும் இது வரைபடம் எண் 13 ல் காட்டப்பட்டு உள்ளது இங்கு இரு டாட்கள் உள்ளன இவை அடிப்படையில் ஒரு நியூட்ரல் ஜோன் ஆகும் வரைபடம் எண் 13 டார்க் உற்பத்தியை விளக்குகிறது ப்ரஷ்கள் நியூட்ரல் ஆக்சிஸ் ல் இருக்கும் போது நார்த் போலின் கீழே உள்ள அனைத்து ஆர்மெச்சூர் கண்டக்டர்களும் கொடுத்த திசையில் கரண்ட்டைக் கடத்தும் அதே சமயம் சவுத் போல் கீழ் உள்ள கண்டக்டர்கள் மாறுதிசையில் மின்சாரம் கடத்தும் ஆக படத்தைப் பாருங்கள் இது நியூட்ரல் ஜோன் நார்த் போல் கீழுள்ள கண்டக்டர்கள் ஒரு திசையில் மின்சாரம் கடத்துகிறது சவுத் போல் கீழுள்ள கண்டக்டர்கள் இன்னொரு திசையில் மின்சாரம் கடத்துகிறது அதாவது ஒன்று பேஜின் உள்ளே என்றால் மற்றொன்று பேஜின் வெளியே இது தான் ப்ரஷ்கள் ஆக நியூட்ரல் ஆக்சிஸை ஒவ்வொரு ஆர்மெச்சூர் காயிலும் கடக்கின்ற நொடியில் கம்யூடேட்டர் ஆனது கரண்ட்டினை திசை மாற்றுகிறது இந்த உறவு ஆர்மெச்சூர் சுழலும் வரை நிலையாக இருந்து கொண்டே இருக்கும் ஆர்மெச்சூர் மற்றும் அதனுடன் இணைந்த கம்யூடேட்டர் செக்மென்ட் ஆகியவை நியூட்ரல் ஆக்சிஸைக் கடக்கும் போது ப்ரஷ்களின் பொலாரிட்டி மாறப் போவதில்லை நிலையானதாக இருக்கும் எனவே கம்யூடேட்டர் ஒவ்வொரு ஆர்மெச்சூர் காயிலின் கரண்ட்டை திசைமாற்றும் வேலையைச் செய்கிறது அடுத்து நார்த் போலின் கீழ் உள்ள அனைத்து கண்டக்டர்களும் உள்நோக்கி பாயும் மின்சாரத்தைக் கடத்துகிறது இந்த மின்சாரம் ஏர் கேப் ப்ளக்ஸ் உடன் வினைபுரிந்து கீழ்நோக்கி செயல்படும் ஃபோர்ஸையும் கவுன்ட்டர் க்ளாக்வைஸ் டார்க்கையும் உருவாக்குகிறது இதைப் படத்திலும் பார்க்கலாம் இதோ இந்த இடத்தில் ஃபோர்ஸ் ஆனது வலுவான மேக்னடிக் ஃபீல்டில் இருந்து வலுகுறைந்த மேக்னடிக் ஃபீல்டிற்கு செல்கிறது என்பதை அம்புக் குறியிட்டு காட்டப்பட்டு உள்ளது இங்கு கீழ்நோக்கியும் இங்கு மேல்நோக்கியும் உள்ளது இதிலிருந்து டார்க் உற்பத்தியாவதை அறிந்து கொள்ளலாம் அதே போல சவுத் போலின் கீழ் உள்ள கண்டக்டர்கள் வெளிநோக்கி பாயும் மின்சாரத்தைக் கடத்துகிறது இந்த மின்சாரம் மேல் நோக்கி செயல்படும் ஃபோர்ஸையும் அதன் பயனாக கவுன்ட்டர் க்ளாக்வைஸ் டார்க்கையும் உருவாக்குகிறது தற்போது ஏர் கேப் ப்ளக்ஸ் ஆனது அனைத்து புள்ளிகளிலும் ரேடியல் திசையில் இருப்பதாக அனுமானித்துக் கொண்டால் ஒவ்வொரு ஃபோர்ஸ் ம் டேன்ஜென்ஷியல் ஆக செயல்பட்டு ஒரு டர்னிங் மொமன்ட்டை உருவாக்கும் இந்த டர்னிங் மொமன்ட் என்பது ஃபோர்ஸ் லிவர் ஆர்ம் இந்த லிவர் ஆர்ம் என்பது கண்டக்டரின் மையப் பகுதிக்கும் ஷேஃப்ட்டின் மையப் பகுதிக்கும் இடையில் உள்ள ரேடியல் டிஸ்டன்ஸ் ஆகும் ஏற்கனவே நாம் ஈ மற்றும் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்களை அறிந்துள்ளோம் ஆக இங்கு ஒவ்வொரு கண்டக்டரும் உற்பத்தி செய்கின்ற டார்க் கின் மேக்னிட்யூடை ஃபோர்ஸ் r r Nm என்று எழுதலாம் இப்பொழுது படத்திற்கு வாருங்கள் இது உருளை வடிவத்தில் இருக்கிறது இங்கு தான் இந்த மையப் பகுதியிலிருந்து இந்த இடம் வரை உள்ள தூரத்தைத் தான் r என அளக்கிறோம் எனவே எனது டார்க் ஈக்குவேஷன் என்பது T r Nm ஓரு வேளை மோட்டாரின் மொத்த கண்டக்டர்கள் Z என்று வைத்துக் கொண்டால் ஆர்மெச்சூர் உற்பத்தி செய்கின்ற மொத்த டார்க்கின் மதிப்பு T Nm இங்கு B ப்ளக்ஸ் டென்சிட்டி Wbm2 I கண்டக்டரின் ஆர்மெச்சூர் கரண்ட் ஆம்பியர் l கண்டக்டரின் நீளம் மீட்டர் r கண்டக்டர்கள் வைக்கப்பட்டிருக்கும் சராசரி ரேடியஸ் Z மொத்த ஆர்மெச்சூர் கண்டக்டர்களின் எண்ணிக்கை இப்பொழுது Ia என்பதை ஆர்மெச்சூர் கரண்ட் மற்றும் கேபிடல் A என்பதை பேரலல் பாத் களின் எண்ணிக்கை என எடுத்துக் கொண்டால் I IaA அடுத்ததாக ∅ என்பதை ப்ளக்ஸ் மற்றும் ஸ்மால் a என்பதைக் குறுக்கு வெட்டு ஏரியாவாக எடுத்துக் கொண்டால் B ∅a Wbm2 எனக் கிடைக்கும் இது சீராக விநியோகிக்கப்பட்டு உள்ளது இங்கு ஸ்மால் a என்பதை ரேடியஸ் r ஐக் கொண்ட ப்ளக்ஸ் பாதையின் குறுக்கு வெட்டு ஏரியா ஆகும் இங்கு உருளை வடிவத்தில் இருப்பதால் சர்ஃபேஸ் ஏரியா 2πrl என எழுதிக் கொள்ளலாம் இதில் l என்பது நீளம் மற்றும் r என்பது ரேடியஸ் எனவே P போல் மெஷினுக்கு சர்ஃபேஸ் ஏரியா பெர் போல் a 2πrlP என வரும் இப்பொழுது B a மற்றும் I ஆகியவற்றின் மதிப்பினை டார்க் T ல் பொருத்தினால் நமக்கு T Z∅lIar2πrlPA நியூட்டன் மீட்டர் எனக் கிடைக்கும் இதில் பொதுவான பதங்களை நீக்கினால் T Z∅Ia2πP A நியூட்டன் மீட்டர் அல்லது T 0 159 Z∅P IaA நியூட்டன் மீட்டர் எனக் கிடைக்கும் இது தான் ஈக்குவேஷன் 7 இங்கு 12π என்பதைத் தான் 0 159 என்று மாற்றி இருக்கிறோம் மேலும் இந்த சமன்பாட்டில் ZP2πA அல்லது 0 159ZPA என்பது கான்ஸ்டன்ட் ஆக இருப்பதால் டார்க் ஈக்குவேஷனை T K ∅ Ia என்று எழுதலாம் எனவே டார்க் என்பது ப்ளக்ஸ் மற்றும் ஆர்மெச்சூர் கரண்ட் பெருக்கலுக்கு ப்ரபோர்ஷனல் ஆக இருக்கும் மெஷினுடைய ப்ளக்ஸ் ஆனது ஃபீல்டு கரண்ட்டை சார்ந்து இருக்கும் ஆக ப்ளக்ஸ் ஃபீல்டு கரண்டிற்கு ப்ரபோர்ஷனல் ஆக இருக்கும் இது பற்றி சீரிஸ் மற்றும் ஷண்ட் மோட்டார்களில் பார்க்க இருக்கிறோம் இங்கு காட்டப்படாத ஒரு விஷயத்தைச் சொல்கிறேன் அதாவது ப்ளக்ஸ் ஃபீல்டு கரண்டிற்கு ப்ரபோர்ஷனல் ஆக இருந்தால் டார்க் ஈக்குவேஷனில் ∅ என்பதற்கு பதில் ஃபீல்டு கரண்ட் If என மாற்றிக் கொள்ளலாம் அப்படியெனில் டார்க் என்பது ஃபீல்டு கரண்ட் மற்றும் ஆர்மெச்சூர் கரண்ட் பெருக்கலுக்கு ப்ரபோர்ஷனல் ஆகக் கிடைக்கும் இப்பொழுது டி மோட்டாரின் ஈக்குவேலன்ட் சர்க்யூட்டினைப் பார்ப்போம் இங்கு செபரேட்லி எக்சைடட் டி மோட்டாரின் ஈக்குவேலன்ட் சர்க்யூட் தரப்பட்டிருக்கிறது செபரேட்லி எக்சைடட் என்றால் ஃபீல்டிற்கு வேறொரு டி சப்ளை தனியாகக் கொடுக்கப்பட்டு உள்ளது என்று பொருள் இது தான் மோட்டார் இது சப்ளை வோல்டேஜ் இது ஆர்மெச்சூர் ரெசிஸ்டன்ஸ் ra மிகவும் குறைவானதாக இருக்கும் இது பேக் ஈ Eb இங்கு பொலாரிட்டி குறிக்கப்பட்டுள்ளது ஆர்மெச்சூர் கரண்ட் Ia லோட் கரண்ட் IL மற்றும் மெஷின் இயங்கும் நிலையில் R 0 மெஷினை இயங்கத் தொடங்கும் போது R என்பது அதிகபட்ச பொசிஷனில் தான் இருக்க வேண்டும் நீங்கள் ஆய்வகத்தில் செய்து பார்ப்பதாக இருந்தாலும் இதை நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு வேளை R ன் மதிப்பு தொடக்கத்தில் குறைவாக இருந்தால் என்ன நடக்கும் ஆர்மெச்சூர் ரெசிஸ்டன்ஸ் ra வும் மிகக் குறைவாக இருப்பதால் அதிகப்படியான கரண்ட் பாய ஆரம்பித்து ஃப்யூஸ் ப்ளோ ஆகி விடும் ஆக தொடக்கத்தில் இந்த ரெசிஸ்டன்ஸ் R ஐ அதிகமான மதிப்பில் வைக்கப்பட்டு தான் சப்ளையைக் கொடுக்க வேண்டும் இப்பொழுது மோட்டார் மெதுவாக இயங்க தொடங்கி பிக் அப் ஆகும் ம் உருவாகும் எனவே ஸ்பீட் பிக் அப் ஆக ஆக இந்த ரெசிஸ்டன்ஸ் R ஐ 0 விற்கு கொண்டு வந்து விட வேண்டும் இதே செயல்முறையை ஆய்வகத்தில் செய்வதாக இருந்தால் இங்கே ஒரு சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ ஸ்விட்ச் SPST ஸ்விட்ச் கனெக்ட் செய்யப்பட்டிருக்கும் தொடக்கத்தில் இந்த ஸ்விட்ச் ஓபன் ஆகவும் R அதிகபட்சமாகவும் இருக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸை கட் செய்து 0 விற்கு கொண்டு வரும் போது எப்படியும் ஒரு குறைந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இந்நிலையில் இந்த ஸ்விட்ச்சை க்ளோஸ் செய்தால் புதிதாக இந்தப் பாதை உருவாகும் இதன் காரணமாக எந்த வித வெளிப்புற ரெசிஸ்டன்ஸ்களும் இருக்காது இங்கு சிறியளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்க வாய்ப்பிருப்பதால் தான் ஒரு சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ அதாவது SPST ஸ்விட்சை உபயோகிக்கிறோம் மெஷின் ஸ்டார்ட்டர் பற்றி படிக்கப் போவதில்லை ஆக இயக்கத் தொடக்கத்தில் R அதிகபட்சமாக இருக்கிறது பிறகு சப்ளை கொடுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் அதிகரிக்க அதிகரிக்க R ன் மதிப்பினை குறைத்துக் கொண்டே வந்து 0 வில் நிறுத்துகிறோம் R 0 என்றானவுடன் இயங்கும் நிலையில் இந்த SPST ஸ்விட்சை க்ளோஸ் செய்கிறோம் ஆக இந்த வெளிப்புற ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சர்க்யூட் பாதையில் இருந்து நீக்கப்படுகிறது இது தான் செபரேட்லி எக்சைடட் டி மோட்டார் இதில் V என்பது டெர்மினல் வோல்டேஜ் Eb என்பது பேக் ஈ அடுத்து இந்த நிலையில் Rf என்பது ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் Rf என்பது இந்த பாதையில் உள்ள கூடுதல் ரெசிஸ்டன்ஸ் இதை மாற்றிக் கொள்ள இயலும் மற்றும் இது சப்ளை ஆகும் பொதுவாக டி மெஷினிற்கு ra என்பது மிகக் குறைவாக இருக்கும் சரி உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் மெஷினின் ஆர்மெச்சூர் ரெசிஸ்டன்ஸை எவ்வாறு அளக்க முடியும் நீங்கள் யோசிப்பதற்காக இந்தக் கேள்வி இங்கு Ia ஆர்மெச்சூர் கரண்ட் லோட் கரண்ட் மற்றும் Eb V Ia R ra மெஷின் இயங்கும் நிலையில் நிச்சயமாக R 0 என இருக்கும் ஆக சர்க்யூட்டில் பொலாரிட்டி குறிக்கப்பட்டு உள்ளது இதைக் கொண்டு கே பயன்படுத்தினால் நமக்கு Eb V Ia R ra என்று கிடைக்கும் ஷண்ட் மோட்டார் காட்டப்பட்டு உள்ளது இது தான் ஷண்ட் ஃபீல்டு இது ஃபீல்டு வைண்டிங் இது Rf இங்கு SPST ஸ்விட்சை நான் காட்டவில்லை உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் வரைந்து கொள்ளலாம் இயக்க கோட்பாடுகள் முன்னர் பார்த்த மாதிரி தான் இருக்கும் இங்கு மெஷின் மற்றும் ஷண்ட் ஃபீல்டு ஆகிய இரண்டும் பேரலல் ஆக இணைக்கப்பட்டுள்ளது இரண்டிற்கும் ஒரே சப்ளை தான் கொடுக்கப்பட்டு உள்ளது இது ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் Rf என்றால் Rf என்பது கூடுதல் ரெசிஸ்டன்ஸ் ஆக எடுத்துக் கொள்ளலாம் இந்த Rf ஐ மாற்றுவதன் மூலம் நம்மால் ஃபீல்டு கரண்ட்டை கன்ட்ரோல் செய்ய முடியும் இதன் மூலம் ப்ளக்ஸை கன்ட்ரோல் செய்யலாம் எனினும் முழு இயக்க நிலையில் R 0 என்று தான் இருக்கும் இங்கு ஃபீல்டு கரண்ட் If மற்றும் வோல்டேஜ் V இது ஒரு பேரலல் சர்க்யூட் என்பதால் If என்பதை If VRf Rf என எழுதலாம் அடுத்து இந்தப் பகுதியில் கே பயன்படுத்தினால் Eb V Ia R ra எனக் கிடைக்கும் முழு இயக்க நிலையில் R 0 ஆகும் இப்பொழுது லைன் கரண்ட்டை IL என்றும் ஃபீல்டு கரண்ட்டை If என்றும் ஆர்மெச்சூர் கரண்ட்டை Ia என்றும் எடுத்துக் கொள்வோம் சர்க்யூட்டில் கர்சர் காட்டும் புள்ளியைக் கவனியுங்கள் பயன்படுத்தினால் நமக்கு Ia IL If எனக் கிடைக்கும் இது எளிய விஷயம் அடுத்து சீரிஸ் மோட்டார் இதில் ஆர்மெச்சூருடன் வைண்டிங் சீரிஸ் ஆக இணைக்கப்பட்டு இருக்கும் எனவே இந்த நிலையில் ஆர்மெச்சூர் கரண்ட் ஃபீல்டு கரண்ட் லோட் கரண்ட் அதாவது Ia If IL என வரும் இது வோல்டேஜ் V இது பேக் ஈ Eb மற்றும் இது சீரிஸ் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் Rs பயன்படுத்தினால் நமக்கு Eb V Ia Rs ra எனக் கிடைக்கும் இந்த சீரிஸ் ஃபீல்டை எவ்வாறு கன்ட்ரோல் செய்வது அதைப் பற்றி நாம் படிக்கப் போவதில்லை நீங்கள் முதலாம் ஆண்டில் இருப்பதால் அடிப்படை விஷயங்கள் மட்டும் தெரிந்து கொண்டால் போதுமானது அடுத்து ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் ஒரு 230 வோல்ட் ஷண்ட் மோட்டாரானது நோ லோடில் 5 ஆம்பியர் கரண்ட் எடுத்துக் கொண்டு 800 ஆர் ல் சுற்றுகிறது ஆர்மெச்சூர் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகியவை முறையே 0 25 Ω மற்றும் 230 Ω ஆகும் ஒரு வேளை மோட்டாரானது லோட் செய்யப்பட்டால் மெயினில் இருந்து 60 ஆம்பியர் கரண்ட் எடுக்கும் இந்த நிலையில் மோட்டாரின் ஸ்பீடைக் கண்டுபிடியுங்கள் ஆக இங்கு மோட்டார் நோ லோடில் 5 ஆம்பியரும் லோடில் 60 ஆம்பியரும் எடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் இதற்கு நாம் ஸ்பீட் கண்டுபிடிக்க வேண்டும் ஆக இது தான் நோ லோட் நிலையில் உள்ள ஷண்ட் மோட்டாரின் சர்க்யூட் டயக்ராம் ஆகும் இங்கு IL0 5 ஆம்பியர் அதாவது நோ லோடில் மெஷின் எடுக்கும் கரண்ட் அடுத்து சப்ளை வோல்டேஜ் V 230 வோல்ட் Rf 230 Ω இங்கு வெளிப்புற ரெசிஸ்டன்ஸ்கள் காட்டப்படவில்லை ஆர்மெச்சூரில் பாயும் கரண்ட் Ia0 ra 0 2 Ω நோ லோட் ஸ்பீட் n0 800 ஆர் மற்றும் Eb0 என்பது பேக் ஈ எனவே ஃபீல்டு கரண்ட் If 230Rf 230230 1 ஆம்பியர் ஆக Ia0 IL0 If 5 1 4 ஆம்பியர் Eb0 V raIa0 230 0 254 229 வோல்ட் இது நோ லோட் நிலை ஆகும் சரி மெஷின் லோட் செய்யப்பட்டால் இங்கு காட்டப்பட்டுள்ள சர்க்யூட் போன்று இருக்கும் இந்நிலையில் மெயினில் இருந்து 60 ஆம்பியர் கரண்ட் எடுப்பதால் IL 60 ஆம்பியர் எனக் கொள்ளலாம் இங்கு ra 0 எனவே ஃபீல்டு கரண்ட் If 230Rf 230230 1 ஆம்பியர் ஆக நோ லோட் மற்றும் ஃபுல் லோட் இரண்டிலுமே ஃபீல்டு கரண்ட் ஒரே மதிப்பைத் தருகிறது அப்படியெனில் ப்ளக்ஸ் ஆனது கான்ஸ்டன்ட் ஆக இருக்கிறது என்று பொருள் எனவே Ia1 IL If 60 1 59 ஆம்பியர் மற்றும் பேக் ஈ எம் 25 வோல்ட் இது லோடட் நிலை ஆகும் இதற்குப் பின் என்ன செய்ய வேண்டும் Eb ∅ Z N 60 P A K ∅ n என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் நோ லோட் மற்றும் ஃபுல் லோட் நிலையிலான ஈ எஃப் ஐ Eb0 Eb1 என எழுதினால் Eb0 Eb1 ∅0n0∅1n1 என வரும் காரணம் இங்கு Eb0 K∅0n0 மற்றும் Eb1 K∅1n1 இந்த மெஷினில் இரண்டு நிலையிலும் ஃபீல்டு கான்ஸ்டன்ட் ஆக இருக்கிறது எனவே ∅0 ∅1 ஆக இவை அனைத்தையும் பொருத்தி எளிமைப்படுத்தினால் நமக்கு Eb0 Eb1 n0n1 என வரும் இதில் Eb0 229 வோல்ட் Eb1 215 25 வோல்ட் n0 800 ஆர் ஆகியவற்றை உபயோகப்படுத்தி n1 752 ஆர் எனக் கண்டுபிடிக்கலாம் ஆக n1 752 ஆர் என்பது தான் இந்தக் கேள்விக்கான விடை ஆகும் இது போல் மேலும் 3 அல்லது 4 உதாரணங்களைப் பின்னர் பார்ப்போம் மோட்டாரின் பண்பியல்புகளைக் காணலாம் முதலாவது டார்க் கரண்ட் பண்பியல்புகள் மோட்டாருக்கு டார்க் T K ∅ Ia என்பது நாம் அறிந்ததே ஷண்ட் மோட்டாரைப் பொறுத்தவரை ப்ளக்ஸ் ∅ கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் இதை முந்தைய சிக்கலில் கூட பார்த்திருப்பீர்கள் எனவே டார்க் ஆனது Ia விற்கு மட்டும் ப்ரபோஷனல் ஆக இருக்கும் ஆக டார்க் α Ia என்பதால் இந்த பண்பியல்பு ஒரு நேர் கோடாக அமையும் ஸீரிஸ் மோட்டாரைப் பொறுத்தவரை ஸீரிஸ் ஃபீல்டு ஆர்மெச்சூர் உடன் இணைக்கப்பட்டுள்ளது அதனால் ஆர்மெச்சூர் கரண்ட் ஃபீல்டு கரண்ட் அதாவது Ia If என்றிருக்கும் அதனால் ப்ளக்ஸ் Ia விற்கு ப்ரபோஷனல் ஆக இருக்கும் டார்க் T K ∅ Ia என்று எடுத்துக் கொண்டால் ∅ α Ia என்பதால் T α Ia2 என மாறிவிடும் இந்த பண்பியல்புகளை படமாக வரைவோம் இது டார்க் ஆக்சிஸ் இது ஆர்மெச்சூர் கரண்ட் Ia ஆக்சிஸ் ஆக ஷண்ட் மோட்டாருக்கு ஒரு நேர் கோடு கிடைக்கும் இதுவே சீரிஸ் மோட்டாருக்கு ஒரு பேரபோலா கிடைக்கும் இவை தான் ஷண்ட் மற்றும் சீரிஸ் மோட்டார்களின் டார்க் கரண்ட் பண்பியல்புகள் ஆகும் இரண்டாவதாக ஸ்பீட் கரண்ட் பண்பியல்புகள் பற்றி பார்க்கலாம் பேக் ஈ Eb K ∅ n என்பது ஏற்கனவே நாம் அறிந்த ஒரு உறவுமுறை இங்கு ஸ்மால் n எடுத்துள்ளோம் கேபிடல் N ம் உபயோகிக்கலாம் இரண்டுமே ஒன்றுதான் ஷண்ட் மோட்டாரைப் பொறுத்தவரை இயங்கும் நிலையில் பேக் ஈ என்பது Eb V Iara ஆகும் எனவே இந்த இரண்டு சமன்பாட்டையும் சமன்படுத்தினால் K ∅ n V Ia ra எனக் கிடைக்கும் அல்லது n K∅ எனவும் எழுதலாம் ஷண்ட் மோட்டாரைப் பொறுத்தவரை ஃபீல்ட் கரண்ட் ஏறக்குறைய கான்ஸ்டன்ட் ஆகத்தான் இருக்கும் ஆக ப்ளக்ஸ் ம் கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் பொதுவாகவே டி மெஷினின் ஆர்மெச்சூர் ரெசிஸ்டன்ஸ் ra மிகக் குறைவாக இருக்கும் அதனால் Iara டிராப்பும் மிகக் குறைவாகத்தான் இருக்கும் அதாவது வோல்டேஜ் V ன் 3 முதல் 6 சதவீதம் வரை தான் இருக்கும் ஆக ஸ்பீடின் சதவீத டிராப் ஆனது நோ லோடில் இருந்து ஃபுல் லோட் வரையில் ஒரே சீராகத் தான் இருக்கும் ஆகவே தான் டி ஷண்ட் மோட்டாரை கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மோட்டார் என்று அழைக்கிறோம் லோட் அதிகமாகும் போது ஸ்பீட் மிகக் குறைவாக தான் டிராப் ஆகும் அடுத்து சீரிஸ் மோட்டாரைப் பொறுத்தவரை n ஈக்குவேஷனில் சீரிஸ் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸையும் சேர்க்க வேண்டும் அதாவது n KV IaraRS∅ என வரும் சீரிஸ் மோட்டாரில் ஆர்மெச்சூர் கரண்ட் ஃபீல்டு கரண்ட் அதாவது Ia If என்றும் ப்ளக்ஸ் α Ia என்றும் இருப்பதால் n ஈக்குவேஷன் n KV IaraRSIa என மாறும் அது எப்படி என்று பார்ப்போம் ∅ Ia என்பதை ∅ K1Ia என்று எழுதலாம் இதனை n ஈக்குவேஷனில் பொறுத்தி அதில் வரும் KK1 என்பதைத் தான் K என்று எடுத்துள்ளோம் எனவே n KVIa raRS என ஒழுங்குபடுத்தலாம் இதில் raRS என்பது கான்ஸ்டன்ட் ஆகும் ∅ மற்றும் Ia எனும் இரண்டுமே லோடைப் பொறுத்து மாறக்கூடியது காரணம் ∅ Ia லோட் மாறும் போது ஆர்மெச்சூர் கரண்ட்டும் மாறும் இங்கு ஆர்மெச்சூர் கரண்ட் மற்றும் ஃபீல்டு கரண்ட் இரண்டும் சமமாக இருப்பதால் ப்ளக்ஸ் ம் மாறும் எனவே லோட் அதிகமானால் லோட் கரண்ட் Ia வும் அதிகரிக்கும் ∅ Ia என்பதால் ∅ ம் அதிகரிக்கும் இதன் காரணமாக VIa குறையும் ஆக சீரிஸ் மோட்டாரைப் பொறுத்தவரை லோட் அதிகமானால் ஸ்பீட் குறையும் ஒரு வேளை லோடை மோட்டாரில் இருந்து முழுமையாக நீக்கினால் ∅ன் மதிப்பு மிக மிக குறைவாக மாறிவிடும் இதனால் Ia வும் குறைந்து VIa என்பது உயர்ந்து ஸ்பீட் மிக அதிகமாக இருக்கும் ஆகவே சீரிஸ் மோட்டாரிலிருந்து லோடை முழுவதுமாக நீக்குவது என்பது மிகவும் ஆபத்தானது ஆகையால் சீரிஸ் மோட்டாரை எப்பொழுதும் லோட் உடன் தான் இயக்கத் தொடங்க வேண்டும் பொதுவாக சீரிஸ் மோட்டார் ஏன் நோ லோடில் இயக்கக் கூடாது என்று கேள்விகள் கேட்பார்கள் அதற்கு இது தான் விடை இந்த படத்தைப் பாருங்கள் இது தான் ஷண்ட் மோட்டாரின் ஸ்பீட் கரண்ட் பண்பியல்புகள் மற்றும் இது சீரிஸ் மோட்டாருடையது அடுத்தது ஸ்பீட் டார்க் பண்பியல்புகள் பற்றிக் காணலாம் ஷண்ட் மோட்டாரைப் பொறுத்தவரை அதன் ஸ்பீட் டார்க் மற்றும் ஸ்பீட் கரண்ட் பண்பியல்புகள் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும் அதாவது இயல்புகள் ஒன்றாக இருக்கும் பொதுவாக டி மோட்டாரின் ஸ்பீட் கரண்ட் மற்றும் டார்க் கரண்ட் பண்பியல்புகளை வரைந்து விட்டால் ஸ்பீட் மற்றும் டார்க்கின் இடையே உள்ள உறவுமுறையினைக் கண்டுபிடித்து விடலாம் ஷண்ட் மோட்டாரைப் பொறுத்தவரை ஃபுல் லோடில் ஸ்பீட் கொஞ்சமாகத்தான் டிராப் ஆகும் எனவே இதனை கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மோட்டார் என்கிறோம் இது தான் டி மோட்டாரின் ஸ்பீட் டார்க் பண்பியல்புகள் ஆகும் அதே போல் சீரிஸ் மோட்டாருக்கும் ஸ்பீட் டார்க் வளைவானது ஸ்பீட் கரண்ட் வளைவு போன்று தான் இருக்கும் இந்த இரு மோட்டார்களின் ஸ்பீட் டார்க் வளைவு வரைவதற்கான ஈக்குவேஷன்களை வேண்டுமென்றே நான் கொடுக்கவில்லை இதனைப் பயிற்சியாக நீங்களே செய்து பார்த்து இதன் கோட்பாடுகளை அறிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் ஒரு 230 வோல்ட் ஷண்ட் மோட்டார் ஆனது கான்ஸ்டன்ட் மெயின் ஃபீல்டில் ஒரு லோடை இயக்குகிறது இந்த லோடின் டார்க் ஆனது ஸ்பீட் க்யூபிற்கு ப்ரபோஷனல் ஆக இருக்கும் 600 ஆர் ல் ஓடும் போது 30 ஆம்பியர் கரண்ட்டினை எடுத்துக் கொள்கிறது ஒரு 10 Ω ரெசிஸ்டன்ஸ் ஆர்மெச்சூருடன் சீரிஸ் ஆக இணைக்கப்பட்டிருப்பின் அதன் ஸ்பீடைக் கண்டறிக இது தான் முதல் சர்க்யூட் இது பேக் ஈ Eb1 இங்கு 30 ஆம்பியர் பாய்கிறது அதாவது Ia1 30 ஆம்பியர் n1 600 ஆர் V 230 வோல்ட் n1n2 x என வைத்துக் கொள்வோம் அடுத்து Eb K∅n என்பது நாம் அறிந்த சூத்திரம் ஆகும் இது இரண்டாவது சர்க்யூட் இங்கு 10 Ω ரெசிஸ்டன்ஸ் இணைக்கப்பட்டுள்ளது இங்கு Ia2 மற்றும் n2 ஆகியவற்றைக் கண்டுபிடிக்க வேண்டும் இது V 230 வோல்ட் மற்றும் If என்பது ஃபீல்டு கரண்ட் இங்கு ஃபீல்டு கான்ஸ்டன்ட் ஆக இருப்பதால் ∅1 ∅ 2 ∅ என்று எழுதிக் கொள்ளலாம் எனவே Eb1Eb2 ∅1n1∅2n2 என்பது Eb1Eb2 n1n2 x என வரும் இந்த சூத்திரங்களை எல்லாம் விரல் நுனியில் வைத்திருக்க வேண்டும் முதலாவது படத்திலிருந்து Eb1 230 வோல்ட் என்று எழுதிக் கொள்ளலாம் இங்கு ra என்பது புறந்தள்ளப்பட்டு உள்ளது அடுத்து இரண்டாம் படத்திலிருந்து Eb2 என்பதை Eb2 230 10 Ia2 என்று எழுதலாம் இப்பொழுது Eb1 ஐ Eb2 ஆல் வகுத்தால் Eb1Eb2 230230 10 Ia2 x என வரும் இது முதலாவது நிபந்தனை இதைக் குறுக்காக பெருக்கினால் இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும் டார்க் என்பது ஸ்பீட் க்யூபிற்கு ப்ரபோஷனலாக இருப்பதை கேள்வியில் இருந்து அறிகிறோம் அதாவது T1T2 n1n23 x3 என எழுதலாம் இது இரண்டாவது நிபந்தனை ஏற்கனவே நமக்கு டார்க் என்பது T K ∅ Ia என்று தெரியும் ஆகவே T1T2 ∅1Ia1∅2Ia2 என்று எழுதலாம் இங்கு ஷண்ட் மோட்டாரில் ப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட் ஆக இருப்பதால் ∅1 ∅ 2 என்று இருக்கும் அதனால் டார்க் ஈக்குவேஷன் T1T2 Ia1Ia2 என வரும் இதனை T1T2 30Ia2 x3 என எழுதி அதிலிருந்து Ia2 30x3 என மாற்றலாம் இது ஈக்குவேஷன் 5 இந்த Ia2 வை முதலாவது நிபந்தனையில் பொருத்தி எளிமைப்படுத்துங்கள் உங்களுக்கு x3 x2 3023 0 எனும் சமன்பாடு கிடைக்கும் இது ஒரு க்யூபிக் ஈக்குவேஷன் அதனால் மூன்று விடைகள் வரும் அதில் ஏதுவான ஒன்றாக நான் x 1 55 என எடுத்துக் கொள்கிறேன் அடுத்து n1n2 x என்றால் n2 n1x என்று மாற்றி n1 600 ஆர் 55 ஆகியவற்றைப் பொருத்துங்கள் n2 387 ஆர் எனக் கிடைக்கும் இது தான் n2 விற்கான விடை அடுத்து Ia2 Ia1x3 அதாவது Ia2 Ia1x3 301 553 தோராயமாக 8 ஆம்பியர் இந்த க்யூபிக் ஈக்குவேஷனை ட்ரையல் மற்றும் எரர் முறையில் தான் தீர்க்க முயற்சிக்க வேண்டும் அடுத்த தலைப்பு டி மோட்டாரின் ஸ்பீட் கன்ட்ரோல் நமக்கு ஏற்கனவே Eb ∅Zn 60 P A என்னும் சூத்திரம் நன்கு தெரியும் இதே Eb யை Eb V ஆர்மெச்சூர் சர்க்யூட் டிராப் என்றும் எழுதலாம்